எனவே இது சிறிய சிக்னல் அதிகரிக்கும் படம் மற்றும் சிக்னல் அதிர்வெண்களில் C1 C2 மற்றும் C3 குறும்படங்களாக இருப்பதை உறுதிசெய்ய வேண்டும் நாம் அதை எப்படி செய்வது முன்பு போலவே ஒவ்வொன்றாகச் செய்கிறோம் மூன்று மின்தேக்கிகளையும் உள்ளடக்கிய Vi மற்றும் Vo இடையேயான பரிமாற்றச் செயல்பாட்டை மதிப்பீடு செய்ய நாம் முயற்சிக்கவில்லை மேலும் அதைச் செய்வது மதிப்புக்குரியது அல்ல ஏனென்றால் நாம் கட்டுப்படுத்த விரும்புவதைக் காட்டிலும் மின்தேக்கிகளை பெரிதாக்கப் போகிறோம் எனவே இப்போது C1 க்கான கட்டுப்பாடுகளை மதிப்பிடும்போது C2 மற்றும் C3 ஆகியவை குறுகிய சர்கியூட்கள் மற்றும் பல என்று கருதுகிறோம் மின்தேக்கியின் குறுக்கே தோன்றும் எதிர்ப்பைக் கண்டறிந்து அந்த மின்தடையத்தை விட மின்தேக்கி எதிர்வினை மிகவும் சிறியதாக இருப்பதை உறுதிசெய்வதே எங்கள் வழக்கமான முறை நாம் உள்ளீட்டை செயலிழக்கச் செய்கிறோம் விஐ பூஜ்ஜியத்திற்கு சமம் என்று சொன்னோம் இப்போது C1 மிகவும் எளிதானது நம்மிடம் இந்த லூப் உள்ளது Vi பூஜ்ஜியம் எனவே இது ஷார்ட் சர்க்யூட் என்று அர்த்தம் மேலும் C1 முழுவதும் தோன்றுவது Rs R1 || R2 எனவே மின்தேக்கி C1 இன் வினைத்திறன் அதன் குறுக்கே உள்ள எதிர்ப்பை விட மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும் அதாவது Rs R1 || R2 மீண்டும் நாம் உள்ளீட்டு மூலத்தை செயலிழக்கச் செய்யும் போது இந்த தற்போதைய ஆதாரம் வெளியேறுகிறது நீங்கள் அதை செய்து பார்க்க முடியும் அது வெளியேறும் அது ஒரு ஓபன் சர்கியூட் ஆகும் ஏனெனில் இது பூஜ்ஜிய மதிப்பைக் கொண்டுள்ளது இந்த லூப்பில் நாம் பார்த்தால் இந்த பகுதி ஓபன் சர்கியூட்டுடன் உள்ளது அதன் குறுக்கே C2 மற்றும் RD RL உள்ளது எனவே C2 1ωC2 இன் வினைத்திறன் RD RL ஐ விட மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் இதை நான் இப்போது பலமுறை திரும்பத் திரும்பச் சொன்னேன் இந்த நிலை Vo இங்குள்ள வெளியீட்டு மின்னழுத்தம் C2 ஐ ஷார்ட் சர்க்யூட் மூலம் மாற்றுவதைப் போலவே இருக்கும் இப்போது நாம் மற்றொரு நிபந்தனையை வைத்திருக்க முடியும் இது RD மிகப் பெரியதாக இருக்கும்போது பொருத்தமானது வடிகால் மூல மின்னழுத்தம் இங்கு வடிகால் மின்னழுத்தம் வெளியீட்டு மின்னழுத்தத்தைப் போலவே இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அந்த நிலையில் கட்டுப்பாடு வலுவானது மற்றும் 1ωC2 RL ஐ விட மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும் மீண்டும் இவை நீங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் எனவே நான் இதில் அதிக நேரம் செலவிடப் போவதில்லை இப்போது நம்மிடம் இந்த மின்தேக்கி C3 உள்ளது அதற்கான தடையை எவ்வாறு கணக்கிடுவது என்று பார்ப்போம் C2 மற்றும் C1 ஆகியவை உண்மையில் ஷார்ட் செய்யப்பட்டவை என்று வைத்துக்கொள்வோம் அதாவது அவை போதுமான அளவு பெரியதாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அதனால் அவை சமிக்ஞை அதிர்வெண்ணில் குறுகியதாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது Vi ஆனது பூஜ்ஜியத்திற்கு அமைக்கப்பட்டுள்ளது எனவே இதுவும் ஒரு ஷார்ட் செய்யப்பட்டவை இப்போது C3 இணைக்கப்பட்டுள்ள இடத்தில் C3 இந்த புள்ளிக்கும் தரைக்கும் இடையில் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் C3 இன் எதிர்வினையானது தோன்றும் எதிர்ப்பை விட மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த புள்ளிக்கும் தரைக்கும் இடையில் மீதமுள்ள சர்கியூட் உள்ளது எனவே நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த புள்ளிக்கும் கிரௌண்டிற்கும் இடையிலான எதிர்ப்பைக் கண்டறிவது அது மிகவும் எளிதானது அதை நான் எப்படி செய்வது நான் சோதனை மின்னழுத்தம் VTEST ஐப் பயன்படுத்துகிறேன் அங்கு பாயும் மின்னோட்டத்தை மதிப்பிடுகிறேன் அதை நான் ITEST என்று அழைப்பேன் மேலும் ITEST ஆல் VTEST எனக்கு எதிர்ப்பைக் கொடுக்கிறது இப்போது கேட் மின்னழுத்தம் பூஜ்யம் ஏனெனில் இது பூஜ்ஜியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு சோர்ட் சர்கியூட் மற்றும் உங்களிடம் Rs மற்றும் R1 || R2 உள்ளது எனவே இந்த சுற்றுப் பகுதியைப் பார்த்தால் நம்மிடம் Rs மற்றும் R1 || R2 கேட் மின்னழுத்தம் பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே இது பூஜ்ஜிய வோல்ட் எங்கும் மின்னோட்டம் இல்லை எனவே இப்போது இதில் VGS என்பது VG VS மற்றும் VS என்பது VTESTயைத் தவிர வேறில்லை மூல மின்னழுத்தம் VTEST ஆகும் எனவே VGS சமம் VTEST அது 0 VTEST ஆகும் தற்போதைய ITEST என்ன இது இந்த மின்னோட்டத்தின் எதிர்மறைக்கு சமம் இந்த gm அளவிற்கு VGS கீழ்நோக்கி பாய்கிறது ITEST அதற்கு நேர்மாறானது எனவே ITEST என்பது gmVGS மற்றும் VGS என்பது VTEST எனவே நாம் gm VTEST ஐப் பெறுகிறோம் மற்றும் ITEST மூலம் VTEST என்பது 1gm எனவே மின்தேக்கி இணைக்கப்பட்ட இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான மின்தடை 1 gm ஆகும் மேலும் C3 மின்தேக்கியின் வினைத்திறன் 1 gm ஐ விட மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும் கேட் வடிகால் இணைக்கப்பட்டிருக்கும் போது இந்த வடிகால் பின்னூட்ட அமைப்பு இருந்ததை நினைவில் கொள்ளுங்கள் சமமான இரண்டு டெர்மினல் உறுப்புகளின் சிறிய சமிக்ஞை எதிர்ப்பு 1gm இங்கே நம்மிடம் இதே போன்ற முடிவு இருந்தால் டிரான்சிஸ்டரின் மூலத்தைப் பார்த்தால் நீங்கள் 1gm பெறுவீர்கள் எனவே தயவு செய்து இதை நீங்களே பகுப்பாய்வு செய்து இந்த இரண்டு டெர்மினல்களுக்கு இடையில் தோன்றும் மின்தடையானது இந்த சர்கியூட் காரணமாக 1 gm என்பதை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அது மின்தேக்கி C3க்கான தடையை உங்களுக்கு வழங்குகிறது எனவே இந்த வழியில் நாம் அனைத்து மின்தேக்கி மதிப்புகளையும் கண்டுபிடித்து நமது பொதுவான மூல பெருக்கியை சரியாக வடிவமைக்க முடியும்